வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் நிலையான செலவு குறித்து நாம் விவாதித்து வருகிறோம் எனவே நிலையான செலவினத்தின் படிநிலைகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அங்கு நாம் தரநிலையை அமைத்து உண்மையானதை பதிவு செய்கிறோம் மாறுபாடுகளைக் கணக்கிட்டு பின்னர் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்கிறோம் கடந்த அமர்வில் மூலப்பொருள் செலவு மாறுபாடுகளை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளன மற்றும் சூத்திரங்களையும் விவாதித்தோம் மிகவும் ஒத்த சூத்திரங்கள் தொழிலாளர் மற்றும் variable overheadsகாக பயன்படுத்தப்படும் Fixed overhead மாறுபாடுகள் குறித்து நாம் விவாதித்தோம்எவ்வாறாயினும் இன்றையஅமர்வில்வழக்குகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து பார்ப்போம் எனவே பிரம்மா லிமிடெட் வழக்கைத் தொடங்குவோம் நான் உங்களுக்கு ப்ரிண்டவுட் தாள் கிடைத்துவிட்டது என்று நம்புகிறேன் இது மிகச் சிறிய வழக்கு மற்றும் மிகச் சிறிய பிரச்சினை அதை கவனமாகப் படியுங்கள் மேலும் fixed overhead மாறுபாடுகளைக் கணக்கிட முயற்சிப்போம் எனவே தொழிற்சாலையில் ஒரு மாதத்தில் 10000 யூனிட்டுகள் பட்ஜெட்டில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன பட்ஜெட்டில் fixed overheadsகள் 15000 ஆகும் இது ஒரு யூனிட்டுக்கு 1 இப்போது மாதத்தில் உண்மையான உற்பத்தி 11000அதாவது இது சற்று அதிகமாக 10 ஆக பட்ஜெட்டில் இருந்ததுஆனால் 11 தயாரிக்கப்படுகிறது மற்றும் உண்மையான fixed overheads என்பன 15000 ஆகும் எனவே fixed overhead மாறுபாடுகளை நாம் கணக்கிட வேண்டும் இப்போது சூத்திரங்களைப் பாருங்கள் மேலே எப்படி செல்வது என்று சிந்திக்கலாம் முதலில் ஏதேனும் overhead மாறுபாடு உள்ளதா ஏனென்றால் பட்ஜெட்டில் குறிக்கப்பட்டது 15000 மற்றும் உண்மையானது 15000 ஆகும் மாறுபாடு உள்ளதா பதில் ஆம் ஏனென்றால் overheadகளில் ஒரு யூனிட் அடிப்படையில் கணக்கிடப்படும் ஒரு அமைப்பை நாம் பின்பற்றுகிறோம் எனவே பட்ஜெட் கணக்கீட்டை நீங்கள் பார்த்தால் அது ஒரு யூனிட்டுக்கு 1 5 என்ற நிலையான overheadஸைக் கொடுக்கிறது ஏனெனில் யூனிட்டுகளின் எண்ணிக்கை 11000 வரை உயர்ந்துள்ளது இது கருத்தில் கொள்ளப்படும் overhead ஏனெனில் இது 11000 ஐ1 5என்ற விகிதத்தில் உயர்த்துகிறது எனவே சில மாறுபாடுகள் உள்ளன பரவலாகப் பேசினால் fixed overheadsகளின் கீழ் 3 மாறுபாடுகள் உள்ளன அதில் ஒரு fixed overhead செலவு மாறுபாடு ஆகும் இது மொத்த மாறுபாடாகும் இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது fixed overhead செலவு மாறுபாடு மற்றும் fixed overhead அளவு மாறுபாடு எனவே இதைப் பார்க்க முயற்சிப்போம் தீர்விற்கான சூத்திரங்களை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் தயவுசெய்து அதை மீண்டும் படிக்கவும் எனவே மொத்த மாறுபாடான நிலையான overheads மாறுபாடு உண்மையான overheadsகளுக்கு எதிராக நிலையான overheadsகளின் கணக்கீட்டை அடிப்படையாகக் கொண்டது இப்போது நிலையான overheadsகள் உண்மையான வெளியீட்டை அடிப்படையாகக் கொண்டவை நீங்கள் அதை மூலப் பொருள் சார்ந்த கணக்குகளில் செய்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் அதனால் உண்மையான வெளியீடு நிலையான fixed overhead வீதம் காலத்திற்கான நிலையான overhead நாம் இதை உண்மையான overhead உடன் ஒப்பிடும் போது நமக்கு fixed overhead மாறுபாடு கிடைக்கிறது இது மொத்த மாறுபாடு ஆகும் பின்னர் இது பட்ஜெட் செய்யப்பட்ட மாறுபாடாக செலவு மாறுபாடாக பிரிக்கப்படுகிறது இது உண்மையான overhead மற்றும் அளவு மாறுபாட்டுடன் பட்ஜெட் செய்யப்பட்ட overhead ஒப்பீடு ஆகும் இது உண்மையான ஒப்பீடு பட்ஜெட் நீங்கள் என்னைப் புரிந்து கொள்கிறீர்களா எனவே பரந்த அளவில் இது உண்மையான மற்றும் தரநிலைக்கு இடையிலான வேறுபாடாகும் அதற்குள் பட்ஜெட்டில் உள்ள ஒரு அம்சத்தை நாம் உட்புகுத்தினோம் இப்போது நீங்கள் உண்மையான மற்றும் பட்ஜெட்டை ஒப்பிடும்போது செலவின மாறுபாட்டைப் பெறுவீர்கள் நிலையான மற்றும் பட்ஜெட்டை ஒப்பிடும் போது அளவு மாறுபாடு பெறுவீர்கள் இப்போது முதலில் மொத்த மாறுபாட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் நாம் 11000 அலகுகளை உற்பத்தி செய்தோம் உண்மையான உற்பத்தியை 11000 பெருக்கல் 1 5 ஆக அவை absorbed overheads கழித்தல் 15000 ஆக மாறும் என்று வாய்வழியாக கணக்கிட்டு உள்ளோம் எனவே நாம் 11000 பெருக்கல் 1 5 கழித்தல் 15000 ஆக விவாதிக்கும்போது இது 1500சாதகமானமாறுபாட்டைக் கொடுக்கிறது நீங்கள் கவனமாகக் கவனித்தால் overhead க்கு சாதகமான பகுதி செலவு காரணமாக அல்ல என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது வரவுசெலவுத் திட்டத்தின் வெளியீடு 10000 ஆக இருந்ததால்தான் ஆனால் உண்மையான வெளியீடு 11000 ஆகிவிட்டது எனவே நாங்கள் 1 5 க்கு 1000 கூடுதல் யூனிட்களை உற்பத்தி செய்துள்ளோம் அந்த யூனிட்டுகளுக்கு கூடுதலாக 1500 வசூலிக்க முடிகிறது ஆனால் உண்மையான செலவு 15000 ஆக மாறாமல் உள்ளது எனவே மொத்த நிலையான மேல்நிலை மாறுபாட்டைப் பொறுத்தவரை இது 15000 மற்றும் 1500 என்பது சாதகமானது இப்போது நீங்கள் செலவு மாறுபாட்டிற்கு வந்தால் அது பட்ஜெட் கழித்தல் உண்மையான வித்தியாசம் நீங்கள் அதை தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் எனவே பட்ஜெட் 15000 ஆக இருந்தது உண்மையில் 15000 ஆகவும் உள்ளது எனவே எந்த மாறுபாடும் இல்லை செலவினத்தைப் பொறுத்தவரை பட்ஜெட் மற்றும் உண்மையானது சரியாக பொருந்துகிறது செலவு மாறுபாடு இல்லை இப்போது அளவு மாறுபாட்டைக் கணக்கிடுங்கள் எனவே நிலையான overhead வீதம் இது உண்மையான வெளியீடு மற்றும் பட்ஜெட் வெளியீட்டின் ஒப்பீடு ஆகும் எனவே 1 5 என்பது ஒரு வீதமாகும் மேலும் 1000 யூனிட்டுகளை நாம் அதிகமாக உற்பத்தி செய்துள்ளோம் நீங்கள் 1500 மாறுபாடாக சாதகமாகப் பெறுகிறீர்கள் நீங்கள் என்னைப் புரிந்து கொள்கிறீர்களா எனவே இந்த 1500 சாதகமான பிளஸ் 0 எனக்கு 1500 தருகிறது உண்மையில் overhead மாறுபாடு என்பது 2 காரணங்களுக்காக பிரிக்கப்பட்டுள்ள மொத்த மாறுபாடாகும் ஒன்று செலவு தொடர்பான காரணம் இது நிறுவனம் பட்ஜெட்டில் கிடைத்ததை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செலவழித்துள்ளது அதனால்தான் இது பட்ஜெட் overhead மைனஸ் உண்மையான overhead இடையே உள்ள வேறுபாடு அளவு மாறுபாட்டிற்கு தெளிவுபடுத்த இன்னும் ஒரு சூத்திரத்தை தருகிறேன் அடிப்படையில் அளவு மாறுபாடு என்பது நிலையான overhead மற்றும் பட்ஜெட் செய்யப்பட்ட overhead ஆகியவற்றின் ஒப்பீடு ஆகும் நான் உங்களுக்கு மாற்று சூத்திரத்தை தருகிறேன் தயவுசெய்து இந்த மாற்று சூத்திரத்தையும் கவனியுங்கள் நாம் அடிப்படையில் நிலையான overhead களை பட்ஜெட்டுக்கு இடையில் உண்மையான overhead களுடன் ஒப்பிடுகிறோம்

எனவே நீங்கள் பட்ஜெட்டை உண்மையானவற்றுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அது செலவு மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் தரநிலையை பட்ஜெட்டுடன் ஒப்பிட்டால் அது அளவு மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது இது முக்கியமாக அலகுகள் தொடர்பான காரணங்கள் அல்லது வெளியில் தொடர்புடைய காரணங்களால் மற்றும் ஒட்டுமொத்தமாக நிலையான கழித்தல் உண்மையானது என்று நான் நினைக்கிறேன் இது உங்களுடன் நியாயமான முறையில் தெளிவாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் இப்போது மகாதேவ் லிமிடெட் வழக்குக்குச் செல்வோம் இது இன்னும் கொஞ்சம் விரிவாக உள்ளது எனவே அதை கவனமாகப் படியுங்கள் அவை நமக்கு வேலை நாட்களின் எண்ணிக்கை வரவுசெலவுத்திட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் இரண்டும் கொடுக்கின்றன இது 20 மற்றும் 22 ஆகும் பட்ஜெட்டின் படி ஒரு மணி நேரத்திற்கு வெளியீடு 1 யூனிட் நம் உண்மையான படி 0 9 overhead செலவு 160 பட்ஜெட் உண்மையானது 168 ஆகும் ஒரு நாளைக்கு மனிதன் உண்மையான வேலை நேரம் 8000 அல்லது 8400க்கு மேல்என பட்ஜெட் செய்யப்பட்டுள்ளது எனவே overhead மாறுபாடுகளை கணக்கிடுங்கள் இப்போது முதலில் அதை கவனமாகப் பாருங்கள் நாம் எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதில் உள்ள வேறுபாட்டு மாறுபாடுகள் என்ன தெளிவுக்காக கடைசி கணக்கீட்டிற்கு செல்வோம் இப்போது மொத்த மாறுபாட்டை கணக்கிடுகிறோம் அதாவது fixed Overheadடை நாம் செலவு மற்றும் அளவுகளாக பிரிக்கிறோம் மேலும் அளவை பல காரணங்களாக பிரிக்கலாம் அளவு என்பது உண்மையான வெளியீடு மற்றும் பட்ஜெட் வெளியீடு ஆக வேறுபட்டது என்று பொருள் இப்போது இந்த வேறுபாட்டிற்கான காரணங்கள் என்ன கடைசியாக பிரம்மா லிமிடெட்டிற்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனால் இங்கே மகாதேவ் லிமிடெட்டிற்கு இன்னும் சில தகவல்கள் கிடைக்கின்றன எனவே அளவு மாறுபாட்டை 3 பகுதிகளாக பிரிக்கலாம் இதை நீங்கள் கவனமாகக் கவனித்தால் முதல் பகுதி அவர்கள் ஆரம்பத்தில் திட்டமிட்டதை விட அதிக நாட்கள் வேலை செய்த வேலை நாட்களின் எண்ணிக்கையைப் பற்றியது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது காலண்டர் மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் திறன் மாறுபாடு என அழைக்கப்படும் ஒரு நாளைக்கு வேலை செய்யும் மணிநேரத்திலும் வித்தியாசம் இருப்பதைக் காண்க அதாவது அவர்கள் அதிக திறனைப் பயன்படுத்தியுள்ளனர் மேலும் திட்டத்தின் படி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வெளியீட்டிற்கும் வித்தியாசம் உள்ளது மேலும் உண்மையானது அதாவது செயல்திறன் காரணமாகும் எனவே overhead மாறுபாடு செலவு மற்றும் அளவாகப் பிரிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி காலண்டர் திறன் மற்றும் செயல்திறன் என பிரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் என்னைப் புரிந்து கொள்கிறீர்களா காலெண்டர் மாறுபாட்டிற்கு என்ன வழிவகுக்கிறது என்பது நாட்களின் எண்ணிக்கையில் உள்ள வேறுபாடு திறன் மாறுபாட்டிற்கு என்ன வழிவகுக்கிறது என்பது ஒரு நாளைக்கு வேலை செய்யும் மணிநேரங்கள் மற்றும் செயல்திறன் மாறுபாட்டிற்கு வழிவகுக்கிறது என்பது நீங்கள் பணிபுரிந்த ஒரு மணி நேரத்திற்குள் உற்பத்தி செய்யப்படும் அலகுகளின் எண்ணிக்கை ஏனெனில் அது செயல்திறன்பகுதியாகும் இப்போது இங்கே பல காரணிகள் இருப்பதால் நாம் சற்று வித்தியாசமான அட்டவணையை உருவாக்கியுள்ளோம் இது உங்களுக்கு சற்று எளிதாக இருக்கும் எனவே இந்த விதிமுறைகளைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை மன்னிக்கவும் கொடுக்கப்பட்ட வெளியீட்டிற்கான ஒட்டுமொத்த தரநிலையானது நிலையான Overheadsகளின் நிலையான செலவு என அழைக்கப்படுகிறது குறுகிய வடிவம் SRSH ஆகும் SRSH என்பது நிலையான விகிதங்களாகும் எனவே SR மற்றும் SH ஆகியவை நிலையான Overheadsகளாகும் மணிக்குமற்ற முடிவு உண்மையான நிலையான Overheads கள் இது ARAH என வழங்கப்படுகிறது ARAH என்றால் உண்மையான வீதம் மற்றும் உண்மையான Overheadsகளாகும் 3 காரணிகளுக்கு இடையில் உட்புகுத்தப்பட்ட ஒன்று உண்மையான Overheadsகளின் நிலையான செலவு எனவே உண்மையான வெளியீடு எடுக்கப்படுகிறது ஆனால் அது வசூலிக்கும் நிலையான வீதம் இது SRAH என அழைக்கப்படுகிறது பின்னர் திருத்தப்பட்ட பட்ஜெட் குறித்து பார்ப்போம் பட்ஜெட் நிலையான Overheads SRRBHஅதாவது நிலையான வீதம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் திருத்தப்பட்ட பட்ஜெட் மணிநேரங்கள் அது பயன்படுத்தப்படுவதற்கும் மூன்றாவது பட்ஜெட் செய்யப்பட்ட நிலையான Overheadsகள் SRBH ஆகும் ஏனெனில் பட்ஜெட் நிலையான விகிதத்தில் கணக்கிடப்படுகிறது எனவே SR என்பது நிலையான வீதத்தைக் அனைத்தும் SRல் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள்அதாவது ஒரு மணி நேரத்திற்கு நிலையான வீதம் வசூலிக்கப்படும் அங்கு கடைசி நெடுவரிசை AR ஆக இருப்பதால் உண்மையான விகிதம் வசூலிக்கப்படும்அதைப்புரிந்து கொள்கிறீர்களா இப்போது உங்களிடம் மேலும் சொல்வதற்குப் பதிலாக என்ன வேலை குறிப்புகள் தயாரிக்கப்படலாம் என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் அவை நம்மை இறுதி தீர்வுக்கு அழைத்துச் செல்லும் இப்போது முதலில் SR என்றால் என்ன என்று கணக்கிடப்படுகிறது SR என்பது ஒரு நிலையான வீதமாகும் இப்போது கொடுக்கப்பட்ட தகவல்களைப் பார்த்தால் நிலையான overhead செலவு 160 என்று நமக்குத் தெரியும் மேலும் வேலை நாட்களின் எண்ணிக்கை 20 என்று உங்களுக்குத் தெரியும் ஒரு நாளைக்கு மனித வேலை நேரம் 8 எனவே நீங்கள் 20 பெருக்கல் 8 என்றால்நீங்கள்160 பெற்று 1 மணிநேரத்தில் 1 யூனிட் என்று உருவாக்கப்பட்டு உள்ளது இங்கு தேவைப்படும் மணி எண்ணிக்கை160 ஆக உள்ளது எனவே 160 இல் 160அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் 1 என்பது ஒரு நிலையான வீதமாகும் நீங்கள் மீண்டும் கணக்கீட்டைக் காணலாம் நிலையான விகிதம் வரவுசெலவு செய்யப்பட்ட மணிநேரங்களில் நிலையான overheadsக்கு வரவுசெலவு செய்யப்படுவதைக் காண்க இது ஏன் தரநிலை என்று அழைக்கப்படுகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் நிலையான வீதம் மற்றும் பட்ஜெட் விகிதம் என்பது ஒன்றேயாகும் உண்மையில் பட்ஜெட் நிலையான விகிதத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது வரவு செலவுத் திட்டங்கள் நிலையான விகிதங்களை அடிப்படையாகக் கொண்டவை என்பதை நாம் கண்டிருக்கிறோம் அதனால்தான் அவர்கள் பட்ஜெட்டைக் கணக்கிடும்போது அவை உண்மையில் விகிதத்துடன் தொடங்கும் விகிதம் நமக்குத் தெரியாது இங்கே என்ன நடக்கிறது என்பது பட்ஜெட் செய்யப்பட்ட overheadsகள் 160 என்று நமக்குத் தெரியும் பட்ஜெட் செய்யப்பட்ட மணிநேரங்கள் 160 என்று கணக்கிடப்பட்டுள்ளன நீங்கள் குழப்பமடைந்துவிட்டால் இந்த 20 ஐ 8000 ஆல் பெருக்க முயற்சிப்பதை மீண்டும் கூறுகிறேன் 20 வகுத்தல் 8000 மீண்டும் இந்த 20 ஐ 8000 ஆல் பெருக்க முயற்சித்தால் உங்களுக்கு 160 கிடைக்கும் அதுதான் பட்ஜெட் செய்யப்பட்ட மனித மணிநேரம் எனவே 160000 க்கு 160 ஆக ஒரு மணி நேரத்திற்கு 1 ரூபாய் என்பது ஒரு நிலையான வீதமாகும் இப்போது அடுத்தது RBH ஆகும் இது திருத்தப்பட்ட பட்ஜெட் மணிநேரம் இப்போது இந்த திருத்தம் செயல்திறனைப் பொறுத்தவரை அல்ல இந்த திருத்தம் பல நாட்களின் காரணமாக உள்ளது மேலும் 160 நான் உங்களை மீண்டும் இங்கு அழைத்துச் செல்வேன் என்பதை நீங்கள் உணருவீர்கள் 20 பெருக்கல் 80000 எனவே 1 நாளில் 8000 மணி நேரம் வேலை செய்கிறோம் இதுபோன்ற 20 நாட்கள் வேலை செய்கிறோம் இப்போது உண்மையில் எங்களிடம் 22 நாட்கள் வேலை இருப்பதால் அந்த பட்ஜெட்டை திருத்துவதற்கான தேவை உள்ளது எனவே திருத்தப்பட்ட பட்ஜெட் மணிநேரம் 20 முதல் 22 வரை 160000 ஆக இருக்கும்அதாவது திருத்தப்பட்ட பட்ஜெட் நேரம் ஆகும் 20 நாட்களுக்கு பதிலாக 22 நாட்களுக்கு வேலை செய்திருப்பதால் எல்லாமே மாறாது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 176000 மணிநேரம் வேலை செய்திருக்க வேண்டும் அவை திருத்தப்பட்ட பட்ஜெட்மணிநேரங்கள் ஆகும் இப்போது அடுத்த கணக்கீடு AH ஆகும் இது உண்மையான நேரங்களைக் குறிக்கிறது இப்போது 22 நாட்கள் வேலை செய்துள்ளோம் அன்றாடம் அதாவது ஒவ்வொரு நாளும் அதிகமாக வேலை செய்துள்ளோம் அவை 8400 ஆக இருக்கிறது அதனால் 22 பெருக்கல் 8400 என்பது உண்மையான மணிநேரம் 184800 ஆக உள்ளது இப்போது உண்மையான மணிநேரத்தில்நீங்கள்எத்தனை அலகுகளைத்தயாரித்துள்ளீர்கள் விதிமுறைகளின்படி விகிதம் 1அதாவது நீங்கள் மணிநேரத்திற்கு வேலை செய்தால் மனித நேரத்திற்கான வெளியீடு பட்ஜெட்டின் படி 1 அலகு செய்கிறீர்கள் ஆனால் உண்மையில் இது 0 9 மட்டுமே அதாவது ஒரு மணி நேரம் வேலை செய்வதன் மூலம் நம் தொழிலாளர்கள் 0 9 அலகுகளை மட்டுமே உற்பத்தி செய்துள்ளனர் அதனால்தான் AQ அதாவது AQ என்பது உண்மையான உற்பத்தியின் அளவான 184 பெருக்கல் 0 9 ஆக உள்ளது அவை166320 ஆக இருக்கும் மேலும் ஒரு கணக்கீடு SH SH என்பது இப்போது நிலையான மணிநேரங்களைக் குறிக்கிறது பட்ஜெட்டின் படி அல்லது விதிமுறைகளின் படி 1அதாவது 1 மணிநேரம் 1 அலகு அதனால்தான் உண்மையான உற்பத்தியின் அடிப்படையில் 166320 என்பது அந்த உற்பத்தியின் நிலையான மணிநேரம் 166320 ஆக இருக்க வேண்டும் நீங்கள் கணக்கீட்டை பெறுகிறீர்களா உண்மையில் நாம் 184800 வேலை செய்திருக்கிறோமா அல்லது நமக்குத் தெரியாத நேரத்தை விட அதிகமாக வேலை செய்துள்ளோமா ஆனால் அவர்கள் அதை மணிநேரங்களின் அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் வெளியீட்டைப் பொறுத்தவரை இது 166320 அலகுகள் மட்டுமே எனவே நிலையான நேரம் 166320 என பெறுகிறது இப்போது இந்த 5 புள்ளிவிவரங்களைக் கணக்கிட முயற்சிப்போம் overheads கணக்கிடுவதற்கு நாம் இன்னும் செல்லவில்லை என்பதைப் பாருங்கள் ஆனால் இந்த 5 புள்ளிவிவரங்களை கவனமாகக் கணக்கிடுவது மிகவும் முக்கியம் நீங்கள் செய்தவுடன் மீதமுள்ள வேலைகள் மிகவும் எளிமையானவை என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பிரித்து வித்தியாசத்தைக் கண்டுபிடியுங்கள் நீங்கள் மாறுபாட்டைப் பெறுவீர்கள் எனவே முதலில் உண்மையானதைத் தொடங்குவோம் ஏனென்றால் இங்கே உண்மையில் பெறுவது மிகவும் எளிதானது உண்மையான செலவு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே ARAH என்பது உண்மையானது 168 ஆகும் ARH கிடைத்ததைப் போல அதை நேரடியாக எழுதியுள்ளோம் அடுத்தது SRBH என்பது கணக்கிட எளிதானது என்பதால் வலமிருந்து இடமாகச் செல்வது நல்லது SRBH என்பதும் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது எண்ணிக்கை இதை நாங்கள் SRBH என்று அழைக்கிறோம் ஏனெனில் பட்ஜெட் செய்யப்பட்ட மணிநேரங்களுக்கான நிலையான வீதம் ஆகும் பட்ஜெட் செய்யப்பட்ட மணிநேரங்கள் 160 மற்றும் நிலையான வீதம் 1 ஆகும் ஆகவே பட்ஜெட் செய்யப்பட்ட fixed overheadsகளுக்கு SRBH 160 ஆகும் இப்போது SRBH ஆனது திருத்தப்பட்ட பட்ஜெட் மணிநேரங்களில் நிலையான விகிதத்தில் இருக்கும் இப்போது RBH ஐப் பாருங்கள் இது பட்ஜெட் செய்யப்பட்ட மணிநேரங்கள் 176 நிலையான வீதம் 1 எனவே SRRBH 1 பெருக்கல் 176 ஆக இருக்கிறது எனவே இது சரியாக 176000 ஆக உள்ளது இப்போது வரை நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது SRAH க்குச் செல்லுங்கள் உண்மையான மணிநேரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நிலையான விகிதத்தில் இப்போது உண்மையான மணிநேரம் 184 நிலையான வீதம் 1 ஆகவும் 1 பெருக்கல் 184 ஆக SRAH 184800 ஆக உள்ளது இப்போது கடைசியாக SRSH ஆக உள்ளது நிலையான நேரங்களை 166320 ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் நம் நிலையான வீதம் 1 ஆக உள்ளது SRSH 166320 ஆகும் இப்போது இந்த 5 கணக்கீடுகள் முடிந்ததும் நீங்கள் அதைச் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதைப் புரிந்து கொண்டீர்கள் overheadsகளைக் கணக்கிடுவது மிகவும் எளிது இப்போது ஒவ்வொரு மாறுபாட்டையும் கணக்கிடுவதற்கு செல்லலாம் நான் ஐந்தாவது ஒன்றைத் தொடங்குகிறேன் ஏனெனில் இது மொத்த மாறுபாடு இது fixed overhead பட்ஜெட் மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் இது fixed overhead செலவு மாறுபாடு என அழைக்கப்படுகிறது எனவே இது இதற்கும் நிலையான விகிதம் அல்லது நிலையான மணிநேரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது உண்மையான overheadsகளுடன் ஒப்பிடும்போது நிலையான overheads கள் ஆகும் எனவே SRBH பெருக்கல் ARAH ஆகும் இதன் மூலம் எல்லாவற்றையும் கணக்கிட முயற்சிக்கிறேன் அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக்கும் இப்போது அடுத்தது தொகுதிக்கு இடையிலான ஒப்பீடு எனவே 160 மற்றும் 168 ஐ முதலில் ஒப்பிட்டுள்ளோம் இது நிலையான overhead செலவு மாறுபாடு என அழைக்கப்படும் 8000 பாதகமான வித்தியாசத்தை நமக்கு வழங்குகிறது இப்போது நிலையான overhead அளவு மாறுபாடு என்பது அளவுகளின் மாற்றத்தால் தான் என்று உங்களுக்குத் தெரியும் நாம் SRSH ஐ SRBH உடன் ஒப்பிடுகிறோம் இதை முதலில் ஒப்பிட்டுப் பாருங்கள் எனவே அளவு பகுதியை நாம் கருத்தில் கொள்ளவில்லை பட்ஜெட் செய்யப்பட்டவை மற்றும் என்ன செலவு செய்யப்பட்டன என்பதைப் பார்க்கிறோம் இது இந்த 8000 ஐ நமக்குத் தருகிறது நான் இந்தப் பகுதியுடன் தொடங்கினேன் ஏனென்றால் கணக்கிட எளிதானது பின்னர் நாம் பல அலகுகளுக்குச் சென்றோம் எனவே இது SRSH ஐ SRBH உடன் ஒப்பிடுவதால் இது 166320 மற்றும்160000 ஆகும் இப்போது நாம் அதிக அலகுகளை உற்பத்தி செய்துள்ளதை நீங்கள் காண்பீர்கள் 6320 க்கு சாதகமான மாறுபாடு கிடைக்கிறது இப்போது இந்த 6320 காலப்பகுதியில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது அதற்கு 3 காரணங்கள் உள்ளன ஒன்று காலெண்டர் பகுதி காலெண்டர் என்றால் அதிக யூனிட் வேலைகள் இருப்பதால் என்ன நடந்தது என்பதற்கு அதிக நாட்கள் உள்ளன எனவே காலெண்டர் மாறுபாடு SRBH உடன் SRRBH ஆகும் எனவே இந்த 2 176 உடன் ஒப்பிடுகையில் 160 க்கு எதிராக கருத்தில் கொள்ளப்பட்டது எனவே உங்களுக்கு 16000 சாதகமானதாக கிடைக்கும் அதை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்னும் ஒரு காரணம் திறன்அதாவது ஒவ்வொரு மணிநேரமும் நாம் எவ்வளவு அதிகமாக உழைத்திருக்கிறோம் ஒரு மணி நேரத்திற்கு 8000 க்கு பதிலாக 8400 க்கு நாம் பணியாற்றியுள்ளோம் என்பது நமக்குத் தெரியும் இந்த 2 புள்ளிவிவரங்கள் SRAH க்கு இடையிலான வித்தியாசம் இது திருத்தப்பட்ட பட்ஜெட்டுக்கான நிலையான வீதத்துடன் உண்மையான மணிநேரங்களுக்கு நிலையான விகிதத்திற்கான நிலையான மணிநேரமாகும் எனவே 8800 சாதகமான வேறுபாடுகள் SRRBH உடன் SRAH ஐப் பெற்றன கடைசியாக ஒரு செயல்திறன் பகுதிஅதாவது நாம் சில மணி நேரங்களுக்குள் எவ்வளவு அலகுகளை உற்பத்தி செய்திருக்கிறோம் என்பது எனவே இது SRAH உடனான SRSH க்கு இடையிலான வித்தியாசம் அந்த 18480 இல் நிறைய பாதகங்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நீங்கள் செயல்திறனை ஒப்பிட்டுப் பார்த்தால் செயல்திறன் மற்றும் திறன் மற்றும் காலெண்டரைச் சேர்த்தால் இந்த 2 இன் மொத்தம் உங்கள் அளவாக இருக்கும் நீங்கள் என்னைப் புரிந்து கொள்கிறீர்களா ஏனென்றால் திறன் தொடர்பான காரணங்கள் காலெண்டர் தொடர்பான காரணங்கள் மற்றும் செயல்திறன் தொடர்பான காரணங்கள் ஆகியவற்றுக்காக நாம் அளவை பிரித்து வருகிறோம் அனைத்துமே ஒன்றாக நாம் 6320 என சாதகமான செயல்திறனைக் கொண்டுள்ளோம் ஆனால் செலவு பக்கத்தில் இது சற்று எதிர்மறையான செயல்திறன் ஏனென்றால் நாம் 8000 க்கும் அதிகமாக செலவு செய்துள்ளோம் SRSH ஐ ARSH உடன் அல்லது வேறுபட்ஜெட் தரத்துடன்ஒப்பிட்டுப் பார்த்தால் இப்போது அனைத்தும் ஒன்றாக இருக்கும் மொத்த fixed overhead மாறுபாட்டை பெறுவீர்கள்அதாவது 1636 166320 உடன் 168000 எனவே நீங்கள் 1680 பாதகமானதைப் பெறுவீர்கள் எனவே இது மொத்த அளவு மற்றும் செலவினமாகும் நாம் அதைப் பெற்றுள்ளோம் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பல சந்தர்ப்பங்கள் பின்னர் உங்களுக்கு மேலும் தெளிவாக்கிவிடும் இதன் மூலம் நாம் நம் 10 மணிநேர கற்றலை முடித்து இருக்கிறோம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் cost accounting என்றால் என்ன management accounting என்றால் என்ன CVP மற்றும் BEP பகுப்பாய்வு அல்லது marginal costing என பலவற்றைக் கணக்கிடுவதற்கு நாம் பயின்றுள்ளோம் இது முடிவெடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதன்பிறகு பட்ஜெட் கட்டுப்பாட்டை நாம் விவாதித்துள்ளோம் இது முடிவெடுப்பதற்கும் கட்டுப்பாட்டு நோக்கங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இறுதியில் செலவு கட்டுப்பாட்டு நோக்கங்களுக்காக ஒரு முதன்மை நுட்பமான நிலையான செலவு பற்றி விவாதித்தோம் ஒட்டுமொத்த செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் முடிவெடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் கலந்துரையாடல் மன்றத்தில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் கேள்வியும் மற்றவர்களின் கேள்விகளையும் தீர்க்க முயற்சிக்கவும் தயவுசெய்து cost accountingல் சில நிலையான பாடப்புத்தகத்தைப் பெற முயற்சிக்கவும் அல்லது நாங்கள்பகிர்ந்துகொள்ளும் குறிப்புகளையும் நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் அதிக பயிற்சி செய்ய முடியும் மற்றும் ஒரு கருத்தியல் தெளிவு இருக்கும் மேலும் அந்த தெளிவு உங்கள் நிஜ வாழ்க்கை காட்சிகளிலும் பயன்படுத்தப்படலாம் தேவையற்ற காரணங்களை குறைக்கவும் மேலும் புறநிலை மற்றும் நியாயமான முடிவுகளை எடுக்கவும் முடியும் இது மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது அவர்களின் சொந்த தொழில் அல்லது வணிகத்தைச் செய்யக்கூடிய சுயதொழில் செய்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள கருத்தியல் கற்றலாக இருக்கும் இதன் மூலம் நான் என் விரிவுரையை முடிக்கிறேன் வணக்கம் நன்றி